இந்த கிளிப்பில் ஒளிமின்னழுத்த செல்லின் அளவுருக்களை பற்றி விவாதிப்போம் இதற்காக ஒளி மின்னழுத்த செல்லின் மாதிரியை நாம் எடுத்துக்கொள்வோம் இது ஒளிமின்னழுத்த செல்லின் சமான சுற்று மாதிரி ஆகும் நம்மிடம் ஒளி மின்சாரம் ip ஐபி டயோடு பகுதி லட்சிய மற்ற Shunt லட்சிய மற்ற தொடர்கள் இங்கு உள்ளன இவைகள் ஒளி மின்னழுத்த செல்லின் முன்னைய மின்னழுத்தங்களும் மின்சாரங்களும் ஆகும் ஒளிமின்னழுத்த செல்லின் குண வளைவுகளையும் நாம் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய இப்போதைய கலந்துரையாடலுக்கு இது நமக்கு தேவைப்படும் முந்தைய கிளிப்பில் நாம் விவாதிப்பதும் உருவாக்கியதுமான ஒளிமின்னழுத்த செல்லின் முனைய மின்சார மாதிரியை உங்களுக்காக நான் இங்கே வைக்கிறேன் ஆகவே ஒளிமின்னழுத்த செல்லின் முனைய மின்சார மாதிரியையும் நாம் இங்கே எழுதுகிறோம் இப்பொழுது I V குண வளையத்தை பார்க்கும்போது I V குணவளைவுகளில் மூன்று குறிப்பிடத்தக்க புள்ளிகள் உள்ளன இந்த எல்லா மூன்று குறிப்பிடத்தக்க புள்ளிகளை பற்றி ஒவ்வொன்றாக நாம் விவாதிப்போம் முதலாவது புள்ளி இங்கே குறுக்குவெட்டில் உள்ளது ஆகவே அதை நான் குறிக்கிறேன் ஆகவே இது நாம் விவாதிக்க தேவையான ஒரு புள்ளி மேலும் இதை குறை மின்சுற்று என்று நான் அழைப்பேன் அது ஏன் என்பதை நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் இந்த ஒன்றை நான் Isc குறை மின்சுற்று மின்சாரம் என்று அழைப்பேன் இது தோற்றப் புள்ளி 0 நீங்கள் பார்ப்பது போல மின்னழுத்தம் V 0 ஆக இருக்கும்போது இந்த புள்ளி Y அச்சை இடைமறிக்கிறது இதன் பொருளானது முனைய மின்னழுத்தம் குறை மின்சுற்று ஆகிறது முனைய மின்னழுத்தம் இதைப்போல குறைக்கப்படுகிறது என்பது இதன் வெளிப்படையான பொருளாகும் ஆகவே இதைப்போன்ற நிலையின் கீழ் இந்த Isc புள்ளியை நீங்கள் பெறுவீர்கள் இதன் பொருளானது இந்த விசேஷமான குறிப்பிடத்தக்க புள்ளி V பூஜ்ஜியம் மதிப்புக்கு சமமாகிறது I ஆனது Isc க்கு சமம் அதை இந்த Isc ஆக அமைக்கிறோம் இந்த தடைகளை நாம் இந்த சமன் பாட்டில் உபயோகித்தால் குறை மின்சுற்று மின்சார புள்ளி Isc என்பது ip கழித்தல் I0 e0Isc Rs nVT 1 என்பதாக நாம் காணமுடியும் V 0 மற்றும் முனைய மின்சாரங்கள் I Isc என்று மாற்றிக் கொண்டதன் பின்பு இதுவே சமன்பாடு ஆகும் Rs என்பது shunt உடன் ஒப்பிடும்போது மிகமிக சிறியதாக இருப்பதாகவும் Isc Rs என்பது பூச்சியத்தை நோக்கிய போக்கு உள்ளதாகவும் மேலும் சில கட்டுப்பாடுகளை நாம் கொண்டிருக்கிறோம் Rs என்பது புறக்கணிக்கதக்க வகையில் மிகவும் குறைந்த மதிப்புடையதாக இருக்கிறது இதன் முதல்படியாக தோராயமாக்குதலால் அளவுருக்களின் இடையேயான உறவுகளை நாம் புரிந்து புரிந்துகொள்ள இது புறக்கணிக்க தக்கதாக இருப்பதால் நாம் இதை சமன்பாட்டில் இருந்து நீக்கிவிட முடியும் இந்தபகுதி Isc Rs nVT பூச்சியத்துக்கான போக்காக இருக்கும் ஆகவே e 0 ஒன்று ஆகும் ஆகையால் இந்த diode மின்சார பகுதி முழுவதும் சமன்பாட்டில் இருந்து நீக்கப்படுகிறது Isc ஒளி மின்சாரம் Ip க்கு சமமாகவும் அது விழும் சோலார் சூரிய சக்திக்கு விகிதாச்சார அடிப்படையில் அமைவதையும் நீங்கள் காணலாம் இதை தனிமைப் படுத்துதல் என்று நாம் அழைக்கலாம் இந்த தனிமைப் படுத்துதல் என்ற வார்த்தையை நான் பின்னர் விளக்குவேன் ஆனால் இப்போதைக்கு தனிமைபடுத்துதல் என்பதை விழும் சூரிய சக்தி என புரிந்து கொள்ளலாம் முனைய மின்னழுத்தம் குறைமின் சுற்று ஆகும்போது குறைமின்சுற்று புள்ளி நடப்பதே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும் அதிமுக்கியமான பிரச்சனையில் பிரதானமாக எடுத்துச் செல்லக் கூடியதாக இருக்கிறது மேலும் குறைமின்சுற்று புள்ளி Isc என்று அழைக்கப்படும் இந்த Isc விழும் சூரிய சக்திக்கு விகிதாச்சார அடிப்படையில் இருக்கும் அடுத்து குண வளைவுகளில் இரண்டாவது முக்கியமான குறிப்பிடத்தக்க புள்ளியை பற்றி விவாதிப்போம் இதோ இந்த புள்ளியை சுற்றி அதை Voc அல்லது திறந்த மின்சுற்றுபுள்ளி என நாம் அழைக்கலாம் ஆகவே இதை அடுத்த முக்கியமான இயக்கக்கூடிய ஒருவர் கவனத்தில் கொள்ளலாம் நாம் Voc என்று அழைப்போம் இப்பொழுது இந்த புள்ளியில் மின்சாரம் 0 ஆக இருப்பதை குறிக்கிறோம் இவ்வாறு பெறப்பட்ட மின்னழுத்தமானது இங்கே திறந்த மின்சுற்று மின்னழுத்தம் எனப்படும் இதன் பொருளாவது இங்கே வெளிப்புற சுற்றில் எதுவுமே இணைக்கப்படவில்லை என்பது மின்சாரம் அதன்வழியே பாயவில்லை மின்சாரம் 0 என்பதால் இந்த ஒளிமின்னழுத்த செல்லின் திறந்த மின்சுற்று குணத்தை காட்டுகிறது இப்போது இதற்கான தடைகளாவன முனைய மின்னழுத்தம் Voc என்றும் முனைய மின்சாரம் 0 என்றும் அமைக்கப்படும் ஆகவே இதைப்போலவே இந்த பாட்டில் இந்த மின்சாரங்களையும் நாம் பயன்படுத்தும் போது Voc முனைய குணத்திற்கு நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்பதை பார்க்கலாம் ஆக நீங்கள் காண்பது முனைய மின்சாரம் என்பது 0 Ip - I0 பெருக்கல் இந்த எல்லா வெளிப்பாடும் Voc nVT 1 Voc R shunt I ஆனது 0 ஆக இருக்கும்போது ஆகவே இதுவே வெளிப்பாடாகும் இங்கே இப்பொழுது மறுபடியும் Voc உடன்எண்ணிக்கை அடிப்படையில் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது R shunt மிக அதிகமாக இருப்பதாக நாம் சொல்ல முடியும் மேலும் இங்கே நடந்து கொண்டிருப்பதில் மிகவும் சிறப்பான படத்தை நாம்பெற பொது இழப்பின்றி சமன்பாட்டில் இருந்து இதை நாம் நீக்கிவிட முடியும் இப்பொழுது இந்த அளவுருக்களை இடமாற்றம் செய்தால் Voc nVT x log I0 I0 இதுவே நீங்கள் பெறக்கூடிய சமன்பாடாக இருக்கும் ஆகவே இந்தப் படத்தில் logarithm வருவதை கவனியுங்கள் Voc தனிமைப்படுத்துதல் என்ற ip உடன் தொடர்புடையது ஆனால் logarithmic வழியில் அதற்காக தனிமைப்படுத்துதல் மாறுபட்டால் விழும் சூரியசக்தி மாறுபட்டால் இங்கே Voc logarithmic வழியில் மாறுபடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் சூரிய கதிர் வீச்சின் அதிகப்படுத்துவதால் ip உயரும்போது Voc logarithmically உயரும் அதேசமயம் Isc விழும் சூரிய சக்தியோடு நேரியல் ஆக உயரும் ஆக இதுவே இந்த குறிப்பிடத்தக்க புள்ளிக்கும் இங்கே இந்த குறிப்பிடத்தக்க புள்ளிக்கும் இடையேயான வித்தியாசமாகும்

இப்பொழுது ஒளிமின்னழுத்த செல்லின் I V குண வளைவுகளில் சூரிய கதிர் வீச்சின் மாற்றத்தின் விளைவை காட்ட அதை நான் பெரிதாக்குகிறேன் நாம்பார்ப்பது இது குறை மின்சுற்று Isc புள்ளி இது திறந்தமின்சுற்று மின்னழுத்த Voc புள்ளி இப்பொழுது சூரிய சக்தி மாறிக் கொண்டு இருப்பதாக வைத்துக்கொண்டால் குணவளைவுகளில் என்ன நடக்கிறது I V குணவளைவில் விழும் வெவ்வேறு சூரிய சக்திக்கு அளவீடுகளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் அதைப் போன்ற சிலவற்றை பார்ப்பீர்கள் இன்னும் அதிகமான சூரிய சக்தியில் நீங்கள் அதைப் போன்ற சிலவற்றை பார்ப்பீர்கள் குறைமின்சுற்று புள்ளிகள் நேரியல் ஆக உயரும் என்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதேசமயம் நாம் இப்போது உருவாக்கிய சமன்பாட்டில் இருந்து நாம் இப்போது பார்த்தபடி Voc புள்ளிகள் logarithmic மடக்கை வழியில் உயரும் ஒளிமின்னழுத்த செல்லின் I V குண வளைவோடு தொடர்புடைய மேலும் ஒரு முக்கியமானதும் குறிப்பிடத்தக்கதுமான புள்ளி ஒன்று உள்ளது இந்த மூன்றாவது குறிப்பிடத்தக்க புள்ளியானது ஒளிமின்னழுத்த செல்லிலிருந்து பரிமாறப்பட்ட அதிகபட்ச சக்தியோடு தொடர்புடையது இந்த குண வளைவை எடுத்துக்கொண்டால் அதே X அச்சை அப்படியே வைத்துக்கொள்வோம் அது மின்னழுத்த அச்சாக இருக்கட்டும் Y அச்சில் சக்தி P அளவுருவை நாம் சேர்த்துக் கொள்வோம் இது மின்னழுத்தம் v மற்றும் மின்சாரத்தின் i பெருக்குதொகையாகும் உதாரணத்திற்கு தோற்றப் புள்ளியை எடுத்துக்கொண்டால் இங்கே i 0 மற்றும் v 0 ஆகவே P என்ற ஒரு சக்தி புள்ளியும் இருக்கும் அதாவது 0 இந்தபுள்ளியில் P Voc x i 0 ஆகவே இங்கே சக்தி மறுபடியும் 0 ஆகும் ஆகவே இடைவெளியில் எங்கேயோ மின்சாரம் 0 இல்லாததாக இருக்கும் மின் அழுத்தம் 0 இல்லாததாக இருக்கும் நீங்கள் மலை மாதிரி குண வளைவை பெறுவீர்கள் சக்தி வளைவை நீங்கள் பார்த்தால் அது இவ்வாறு வரையப்பட்டது போல தோன்றும் P v x i என்பதை பயன்படுத்திய இந்த சக்தி வளைவானது இந்தப் புள்ளியில் உச்சமாக உள்ளது ஒளி மின்னழுத்த செல் உற்பத்தி செய்யும் அதிகபட்ச சக்தியாக Pm என்று நாம் குறிப்பிடுவோம் அதிகபட்ச சக்தி புள்ளியை I V குண வளைவின் மீது நீட்டித்தால் அது I V அழுகி குணவளைவை இந்த புள்ளியில் எங்கேயோ குறுக்காக வெட்டுவதை நீங்கள் பார்க்கலாம் அந்த அதிகபட்ச சக்தி புள்ளிக்கு தொடர்புடைய மின்னழுத்தத்தை நாம் Vm என்று அழைக்கலாம் I V புள்ளியுடன் தொடர்புடைய மின்சாரத்தை Im என்று அழைக்கலாம் இந்தப் புள்ளியை உச்சபட்ச சக்தி இயக்க புள்ளி என நாம் அழைக்கலாம் ஆகவே இந்த புள்ளி மிகவும் முக்கியமானது ஒளி மின்னழுத்த செல்களை தேர்வு செய்வதும் கூட இந்த இயக்க புள்ளியில் ஒளிமின்னழுத்த செல்லை இயக்கவே நாம் விரும்புவோம் ஒளி மின்னழுத்த செல்லிலிருந்து அதிகபட்ச சக்தியை வழங்கும் திறன் உடையதும் அதை மிகக் குறைவாக பயன்படுத்தும் படியாகவும் உள்ள இந்த பகுதியில் பெரும்பாலான நேரம் நாம் இயக்கும் படியாக ஒளிமின்னழுத்த செல் மின்னணு சுமையில் கூட நடந்துகொள்ளவேண்டும் என்பதே இதன் பொருளாகும்